சரி இப்பொழுது ஸ்டார்ட்டிங் நிலையைப் பார்ப்போம் ஆக இந்தச் சர்க்யூட்டில் மேக்னடைசிங் மற்றும் லாஸ் காம்பனென்ட் ஆகியவற்றை தொடக்கத்தில் வைத்துள்ளோம் பொதுவாக இந்த வகை சர்க்யூட்கள் கொடுக்கும் முடிவுகள் துல்லியம் குறைவாக இருக்கும் எனினும் புரிந்து கொள்வதற்கும் எளிதாக வெளிப்படுத்துவதற்கும் இங்கு இணைத்துள்ளோம் இது லோட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இரண்டையும் ரியாக்டன்ஸ் இரண்டையும் கூட்டி எழுதியுள்ளோம் இது கரண்ட் I2 இது I1 மற்றும் இது V சரி அடுத்த சர்க்யூட்டில் Ri என்பதை புறந்தள்ளுகிறோம் ஆக தொடக்கத்தில் Xm மட்டும் இருக்கும் மற்ற அனைத்திலும் எந்தவித மாற்றமும் இருக்காது அதற்கு அடுத்த சர்க்யூட்டில் Xm என்பதையும் நீக்கி விடுகிறோம் ஆக இங்கு கரண்ட் என்பது Istart என இருக்கும் இது r1 இது x1 x2 இது r2 மற்றும் இங்கு r21s 1 இங்கு மெஷின் ஸ்டார்ட் ஆகும் நிலையில் s 1 என இருக்கும் எனவே r21s 1 என்பது 0 ஆகிவிடும் ஆக மேற்சொன்ன மூன்று சர்க்யூட்களுமே அப்ராக்சிமேஷன் செய்யப்பட்டவை எனவே இதன் மூலம் கிடைக்கும் முடிவுகள் துல்லியமாக இருக்காது அடுத்து இங்கு காட்டப்பட்ட மூன்றாவது சர்க்யூட் ஆனது ஒரு சாதாரண சீரிஸ் சர்க்யூட் போல் உள்ளது எனவே மெஷின் ஓடத் தொடங்கும் போது s 1 என்பதால் லோட் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆக இருக்கும் அதனால் மோட்டாரின் ஸ்டார்ட்டிங் கரண்ட் ஆனது ஃபுல் லோட் கரண்ட்டை விட 5 முதல் 6 மடங்கு அதிகமாக இருக்கும் காரணம் r21s 1 என்பது 0 என்பதால் எஃபக்டிவ் இம்படன்ஸ் குறைகிறது இதனால் கரண்ட் வோல்டேஜ் இம்படென்ஸ் எனும் விதிப்படி ஸ்டார்ட்டிங் கரண்ட் அதிகமாகப் பாய்கிறது ஆக இந்த மதிப்புகளை ஒப்பிடும் போது ஷண்ட் கிளையில் பாயும் எக்சைடிங் கரண்ட் ஆனது மெஷினின் ஸ்டார்ட்டிங் நிலையில் மிகக் குறைவாக இருப்பதால் அதனை புறந்தள்ளிவிடலாம் இதைத் தான் வரைபடம் எண் 15சி ல் பார்க்கிறோம் எனவே முன்பு நாம் பார்த்த பல டார்க் வெளிப்பாடுகளை நினைவில் கொண்டு வாருங்கள் அதன்படி இங்கு ஸ்டார்ட்டிங் டார்க் Tstart 3ωs Istart2 r2 அடிப்படையான டார்க் வெளிப்பாடு என்பது T ωsPG இங்கு PG என்பது 3I22 r2s ஆகும் இதில் I2 Istart என்றும் s 1 என்றும் மாற்றி எழுதியதால் தான் நமக்கு Tstart 3ωs Istart2 r2 என்று கிடைத்தது இது ஈக்குவேஷன் 44 ஆகும் இப்பொழுது தோராயமாக்கலின் பொருட்டு Ifl I2fl என அனுமானித்துக் கொள்வோம் இங்கு "fl" என்பது ஃபுல் லோடைக் குறிக்கும் ஒரு வேளை ஃபுல் லோட் நிலையிலும் மேக்னடைசிங் கரண்ட்டை புறந்தள்ளிவிட்டால் பிறகு ஃபுல் லோட் டார்க் என்பது Tfl 3ωs Ifl2 r2sfl எனக் கிடைக்கும் முன்பு நாம் பார்த்த டார்க் வெளிப்பாட்டில் கரண்ட் மற்றும் ஸ்லிப் ஆகியவற்றை ஃபுல் லோட் கரண்ட் மற்றும் ஃபுல் லோட் ஸ்லிப் என்று மாற்றி இருக்கிறோம் அவ்வளவுதான் இதில் sfl என்பது ஃபுல் லோட் ஸ்லிப் ஆகும் உதாரணத்திற்கு ஒரு மெஷின் 10 எச் ல் இயங்குவதாக வைத்துக் கொள்வோம் என்றால் 746 வாட் இல்லை வேண்டாம் 10 கிலோவாட் மெஷின் என்றே எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது மெஷின் 10 கிலோவாட்டில் இயங்கினால் அதைத் தான் ஃபுல் லோட் என்கிறோம் இந்த நிலையில் மெஷினின் கரண்ட் பவர் ஸ்லிப் ஆகியவற்றை முறையே ஃபுல் லோட் கரண்ட் ஃபுல் லோட் பவர் மற்றும் ஃபுல் லோட் ஸ்லிப் என்கிறோம் இப்பொழுது ஈக்குவேஷன் 44 ஐ ஈக்குவேஷன் 46 ஆல் வகுத்தால் நமக்கு TstartTfl IstartIfl2 sfl என்ற எளிய உறவுமுறை கிடைக்கும் எனவே முதலாம் ஆண்டு படிக்கும் உங்களுக்கு இந்த அளவிற்கான தியரி போதுமானது ஆக இத்துடன் இன்டக்ஷன் மெஷின் தியரி பகுதி முடிகிறது அடுத்து சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் உண்மையில் இவை அனைத்தும் கஷ்டமான விஷயங்கள் அல்ல சில அடிப்படை விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டாலே மற்றவை தானாகவே நினைவுக்கு வரும் என்று உறுதியாக நம்புகிறேன் முதல் கேள்வியானது ஒரு 6 போல் இன்டக்ஷன் மோட்டார் 50 ஹெர்ட்ஸ் சப்ளையுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஃபுல் லோடில் ரோட்டார் ஈ ன் ப்ரீக்வென்சி 2 ஹெர்ட்ஸ் என்றால் ஃபுல் லோட் ஸ்லிப் மற்றும் ஸ்பீட் ஆகியவற்றைக் கண்டுபிடியுங்கள் கொடுக்கப்பட்டவை P 6 f 50 ஹெர்ட்ஸ் f22 ஹெர்ட்ஸ் ஸ்லிப் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் f2 sf அதாவது s f2f 250 0 04 அடுத்து ns 120 fP 120 506 1000 ஆர் அடுத்து ஸ்பீடைக் கண்டுபிடிக்க s ns என்னும் சூத்திரத்தில் s 0 04 மற்றும் ns 1000 ஆர் ஆகியவற்றைப் பொருத்தினால் ரோட்டார் ஸ்பீடு 960 ஆர் எனக் கிடைக்கும் இது ஒரு எளிய உதாரணம் அடுத்து இரண்டாவது கேள்வி ஒரு 3 பேஸ் 6 போல் 50 ஹெர்ட்ஸ் இன்டக்ஷன் மோட்டார் ஆனது நோ லோடில் 1 ஸ்லிப்பும் மற்றும் ஃபுல் லோடில் 3 ஸ்லிப்பும் கொண்டுள்ளது இந்த மெஷினிற்கு பின்வருவனவற்றைக் கண்டுபிடியுங்கள் 1 சின்க்ரனஸ் ஸ்பீட் 2 நோ லோட் ஸ்பீட் 3 ஃபுல் லோட் ஸ்பீட் 4 ஸ்டேண்ட் ஸ்டில் நிலையில் உள்ள ரோட்டார் கரண்ட்டின் ப்ரீக்வென்சி 5 ஃபுல் லோட் நிலையில் உள்ள ரோட்டார் கரண்ட்டின் ப்ரீக்வென்சி கொடுக்கப்பட்டவை P 6 f 50 ஹெர்ட்ஸ் நோ லோட் ஸ்லிப் s0 1 0 01 ஃபுல் லோட் ஸ்லிப் sf 3 0 முதலில் ns ஐக் கண்டுபிடிப்போம் ns 120 fP 120 506 1000 ஆர் அடுத்ததாக நோ லோட் ஸ்பீட் n0 ஐக் கண்டுபிடிப்போம் s ns என்னும் சூத்திரம் நாம் நன்கு அறிந்த ஒன்று இதனை நோ லோட் நிலையில் s0 ns என்று எழுதலாம் இதனை ஒழுங்குபடுத்தி நாம் வைத்துள்ள மதிப்புகளைப் பொருத்தினால் n0ns 10001 0 01 990 ஆர் எனக் கிடைக்கும் மூன்றாவதாக ஃபுல் லோட் ஸ்பீடைக் கண்டுபிடிப்போம் இதற்கு முன் நோ லோட் நிலையில் கண்ட சூத்திரத்தில் n0 என்பதை nfl என்றும் s0 என்பதை sfl என்றும் மாற்றிக் கொள்ளலாம் ஆக nflns 10001 0 03 970 ஆர் நான்காவது ஸ்டேண்ட் ஸ்டில் நிலையில் ரோட்டார் கரண்ட்டின் ப்ரீக்வென்சி f2 எவ்வளவு ஸ்டேன்ட் ஸ்டில் நிலையில் s1 என்பதால் ரோட்டார் கரண்ட் ப்ரீக்வென்சியும் 50 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் அதாவது f2 sf 150 50 ஹெர்ட்ஸ் இறுதியாக ஃபுல் லோட் நிலையில் ரோட்டார் கரண்ட்டின் ப்ரீக்வென்சி என்பது f2 sflf 0 0350 1 5 ஹெர்ட்ஸ் இப்பொழுது மூன்றாவது கேள்வி ஒரு 6 போல் 50 ஹெர்ட்ஸ் 3 பேஸ் இன்டக்ஷன் மோட்டார் ஆனது ஃபுல் லோடில் இயங்கும் போது 160 நியூட்டன் மீட்டர் மதிப்புள்ள யூஸ்ஃபுல் டார்க்கை உற்பத்தி செய்கிறது அதே நேரத்தில் ரோட்டார் ஈ ஆனது 1 நிமிடத்திற்கு 120 சைக்கிள்களை உருவாக்குகிறது அதாவது இங்கு ரோட்டார் ப்ரீக்வென்சியைக் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு ஷேஃப்ட் பவர் அவுட்புட்டைக் கணக்கிடுங்கள் ஒரு வேளை ஃப்ரிக்ஷன் மற்றும் கோர் லாஸினால் ஏற்பட்ட மெக்கானிக்கல் டார்க் இழப்பு 10 நியூட்டன் மீட்டர் என்று வைத்துக் கொண்டால் பின்வருவனவற்றைக் கண்டுபிடியுங்கள் 1 ரோட்டார் வைண்டிங்கில் உள்ள காப்பர் லாஸ் 2 மோட்டார் இன்புட் 3 எஃபீசியென்சி ஸ்டேடார் லாஸை 800 வாட் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்டவை f 50 ஹெர்ட்ஸ் ரோட்டார் ப்ரீக்வென்சி f2 120 சைக்கிள்ஸ் பெர் மினிட் இதனை ஹெர்ட்ஸ் ஆக வெளிப்படுத்த 12060 என்று எழுதினால் f2 2 ஹெர்ட்ஸ் எனக் கிடைக்கும் இப்பொழுது f2 sf என்னும் சூத்திரத்தை மாற்றி எழுதினால் s f2f 250 0 04 4 எனக் கிடைக்கும் அடுத்து P 6 f 50 ஹெர்ட்ஸ் எனக் கொடுக்கப்பட்டுள்ளதால் ns 120 fP 120 506 1000 ஆர் எனக் கணக்கிட்டுக் கொள்வோம் அடுத்து ரோட்டார் ஸ்பீட் nns 1 0 041000 960 ஆர் இப்பொழுது டார்க்கினை கண்டுபிடிக்க நமக்கு ω வின் மதிப்பு தேவை எனவே ω 2πn60 2 π 960 60 100 53 ரேடியன்ஸ் பெர் செகன்ட் இப்பொழுது ஷேஃப்ட் பவர் அவுட்புட் யூஸ்ஃபுல் டார்க் ரோட்டார் ஸ்பீட் 160 100 53 16 085 கிலோவாட் ஆகும் அடுத்து உற்பத்தியான மெகானிக்கல் பவர் Pm யூஸ்ஃபுல் டார்க் லாசஸ் ரோட்டார் ஸ்பீட் 160 10 நியூட்டன் மீட்டர் 100 53 17 09 கிலோ வாட் அடுத்து மெகானிக்கல் பவர் அவுட்புட் என்பதை Pm 3I22 r2 1s 1 என்றும் எழுதலாம் இதில் 3I22 r2 என்பது ரோட்டார் காப்பர் லாஸ் ஆகும் எனவே ரோட்டார் காப்பர் லாஸ் 3I22 r2 sPm என்று வரும் ஆக ரோட்டார் காப்பர் லாஸ் 0 04 17 091 0 04 712 வாட் அல்லது 0 712 கிலோ வாட் எனக் கிடைக்கும் அடுத்தது மோட்டார் இன்புட் மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் ரோட்டார் காப்பர் லாஸ் மொத்த ஸ்டேடார் லாஸ் இங்கு கேள்வியில் மொத்த ஸ்டேடார் லாஸ் என்பதை 800 வாட் எனக் கொடுத்து இருக்கிறார்கள் இதனை கிலோ வாட் ஆக மாற்றி சூத்திரத்தில் பொருத்தினால் மோட்டார் இன்புட் 17 09 0 712 0 80 18 602 கிலோ வாட் எனக் கிடைக்கும் இறுதியாக எஃபீசியென்சி அவுட்புட்இன்புட் 16 08518 602 86 47 எனக் கிடைக்கும் இது புரிந்து கொள்ளும் வகையில் தான் உள்ளது இப்பொழுது நான்காவது கேள்வி ஒரு ஸ்குரீல் கேஜ் இன்டக்ஷன் மோட்டார் ஆனது ஃபுல் லோடில் 4 ஸ்லிப் கொண்டிருக்கிறது அதனுடைய ஸ்டார்ட்டிங் கரண்ட் ஃபுல் லோட் கரண்ட்டை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும் இதன் ஸ்டேடார் இம்படென்ஸ் மற்றும் மேக்னடைசிங் கரண்ட் ஆகியவை புறந்தள்ளப்பட்டு உள்ளன இந்நிலையில் பின்வருவனவற்றைக் கண்டுபிடியுங்கள் 1 அதிகபட்ச டார்க் மற்றும் அது நிகழும் ஸ்லிப் 2 ஸ்டார்ட்டிங் டார்க் ஸ்டார்ட்டிங் கரண்ட் என்பது Istart2 V2r22 x22 இதை ஈக்குவேஷன் 1 என வைத்துக் கொள்வோம் ஸ்டார்ட்டிங் நிலை என்பதால் s1 அடுத்து இதே போல் ஃபுல் லோடில் Ifl2 V2r2sfl2 x22 என்று எழுதலாம் இது ஈக்குவேஷன் 2 என வைத்துக் கொள்வோம் இப்பொழுது ஈக்குவேஷன் 1 ஐ ஈக்குவேஷன் 2 ஆல் வகுத்தால் IstartIfl2 என்னும் இந்த வெளிப்பாடு கிடைக்கும் அடுத்து அதிகபட்ச டார்க் கிடைப்பதற்கான விதி r2 smaxT x2 என்பதை இந்த சூத்திரத்தில் பொருத்தலாம் இந்த விதியைத் தான் இங்கு அடைப்புக்குறிக்குள் சிவப்பு மையினால் எழுதப்பட்டுள்ளது ஆக மேற்சொன்ன விதியினைப் பொருத்தி IstartIfl2 என்னும் சமன்பாட்டை எளிமைப்படுத்தினால் நமக்கு கிடைக்கும் ஈக்குவேஷன் இங்கு காட்டப்பட்டுள்ளது இங்கு கேள்வியில் ஸ்டார்ட்டிங் கரண்ட் 5 ஃபுல் லோட் கரண்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது Istart 5 Ifl இதிலிருந்து IstartIfl2 25 என்று எழுதலாம் மேலும் ஃபுல் லோட் ஸ்லிப் sfl 0 எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் இந்த சமன்பாட்டில் பொருத்தி எளிமைப்படுத்தினால் நமக்கு smaxT என்பதற்கு இரு மதிப்புகள் கிடைக்கும் அதில் ஒன்று தான் ஏற்கக் கூடியதாக இருக்கும் இங்கு smaxT 0 2 எனும் மதிப்பு கிடைக்கிறது அடுத்ததாக அதிகபட்ச டார்க்கின் வெளிப்பாடை ஈக்குவேஷன் 37 ல் பார்த்ததை எடுத்துக் கொள்வோம் அதாவது Tmax 3ωs 0 5 V2x2 இதை ஈக்குவேஷன் 4 எனக் கொள்வோம் அடுத்ததாக இதே போல் ஈக்குவேஷன் 35ல் இருந்து ஃபுல் லோட் டார்க் Tfl என்பதை எடுத்துக் கொள்வோம் இதை ஈக்குவேஷன் 5 எனக் கொள்வோம் ஆக நான் முன்னரே சொன்னபடி இவ்விஷயங்களை நீங்கள் கொஞ்சமாவது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஈக்குவேஷன் 4 என்பதை ஈக்குவேஷன் 5 ஆல் வகுத்து எளிமைப்படுத்தினால் நமக்கு TmaxTfl எனும் உறவுமுறை கிடைக்கும் அடுத்து இதில் r2 smaxT x2 என்பதைப் பொருத்தி எளிமைப்படுத்தினால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் இப்பொழுது smaxT 0 04 எனப் பொருத்தினால் TmaxTfl 2 6Tfl எனக் கிடைக்கும் இதனைச் செய்வதற்கு சிறு பயிற்சி அவசியம் அடுத்து ஈக்குவேஷன் 47 ல் இருந்து TstartTfl Istart Ifl2sfl என எழுதி இதில் Istart Ifl 5 மற்றும் sfl 0 04 எனப் பொருத்தினால் நமக்கு ஸ்டார்ட்டிங் டார்க் ஃபுல் லோட் டார்க் எனக் கிடைக்கும் அதாவது Tstart Tfl அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒரு த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டாரின் இன்புட் பவர் 60 கிலோவாட் ஆகும் மொத்த ஸ்டேடார் லாசஸ் 1 கிலோவாட் ஒரு வேளை மோட்டாரானது 3 ஸ்லிப்பில் இயங்கினால் உற்பத்தியான மெக்கானிக்கல் பவர் மற்றும் ரோட்டார் காப்பர் லாசஸ் பெர் பேஸ் ஆகியவற்றைக் கண்டுபிடியுங்கள் ஏர் கேப் பவர் எனும் தலைப்பைத் தொடங்கும் போது ரோட்டார் இன்புட் ஸ்டேடார் இன்புட் ஸ்டேடார் லாசஸ் என்று பார்த்தோம் அதாவது PG 60 1 59 கிலோவாட் அடுத்து ஸ்லிப் s 0 எனவே மொத்த மெக்கானிக்கல் பவர் உற்பத்தி Pm PG 1 0 0359 57 2 கிலோவாட் ஆகும் அடுத்து ரோட்டார் காப்பர் லாஸ் sPG 0 0359 1770 வாட் இங்கு சரியான விடையை நீல மையினால் எழுதியுள்ளேன் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ரோட்டார் காப்பர் லாஸை 3 ஆல் வகுத்தால் நமக்கு ரோட்டார் காப்பர் லாஸ் பெர் பேஸ் கிடைக்கும் அதாவது 17703 590 வாட் இது மிக எளிமையான கேள்வி நீங்கள் சூத்திரங்களை நினைவில் வைத்துக் கொண்டால் மட்டும் போதும் அடுத்து ஆறாவது கேள்வி ஒரு 500 வோல்ட் த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டார் 0 21 Ω எனும் ஸ்டேடார் இம்படென்ஸைக் கொண்டுள்ளது இதே தான் ஈக்குவேலன்ட் ரோட்டார் இம்படென்ஸ் ம் ஆகும் மேக்னடைசிங் கரண்ட் 36 ஆம்பியர் கோர் லாஸ் 1500 வாட் மெகானிக்கல் லாஸ் 750 வாட் இப்பொழுது 2 ஸ்லிப்பிற்கு அவுட்புட் எஃபீசியென்சி மற்றும் பவர் ஃபேக்டர் ஆகியவற்றைக் கண்டுபிடியுங்கள் இங்கு எளிமைப்படுத்தப்பட்ட ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டைப் பார்க்கிறீர்கள் கணக்கீடை எளிமைப்படுத்த ஏதுவாக இங்கு ஷண்ட் கிளையை சர்க்யூட்டின் தொடக்கத்தில் வைத்துள்ளேன் இது லோட் ரெசிஸ்டன்ஸ் இது ரோட்டார் பகுதி இது ஸ்டேடார் பகுதி ஒரு வேளை உங்களுக்கு துல்லியமான கணக்கீடுகள் தேவைப்பட்டால் இந்த ஷண்ட் கிளையை சர்க்யூட்டின் நடுவில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கணக்கீடு முறைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் சரி நாம் இந்த சர்க்யூட்டிற்கு வருவோம் லோட் பகுதியில் r2s என்பதை r2மற்றும் r2s ஆக பிரித்து வைத்துள்ளோம் இங்கு 3 பேஸ் இருப்பதால் பேஸ் வோல்டேஜ் 500√3 288 7 வோல்ட் எனக் கிடைக்கும் இதனை ரெஃபரென்ஸ் ஆக அதாவது 288 7 ஆங்கிள் 0 வோல்ட் என எடுத்துக் கொள்வோம் கேள்வியில் கொடுக்கப்பட்டவை ஸ்லிப் s 0 02 r1r2 0 அடுத்து மொத்த இம்படென்ஸ் என்பது சர்க்யூட்டின் இந்தப் பக்கத்தில் உள்ள அனைத்து ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் மற்றும் லோட் ஆகியவற்றின் கூட்டு மதிப்பு ஆகும் இங்கு r2 மற்றும் r2s என்பதை r2s என்றும் கூட எடுத்துக் கொள்ளலாம் இதன் மதிப்புகளைப் பொருத்தினால் நமக்கு மொத்த இம்படென்ஸ் Z என்பது 3 19 ஆங்கிள் 7 56o Ω எனக் கிடைக்கும் அடுத்து I2 VZ 90 5 ஆங்கில் 7 56o ஆம்பியர் இதனை ரியல் மற்றும் இமேஜினரி பார்ட் கொண்டதாகவும் எழுதலாம் அடுத்து Im VjXm VXm ஆங்கில் o இதன் மதிப்பு கேள்வியில் 36 ஆம்பியர் எனக் கொடுத்திருப்பதால் Im j36 ஆம்பியர் என நேரடியாகவே எழுதிக் கொள்ளலாம் இப்பொழுது மொத்த கோர் லாஸ் 1500 வாட் என்றால் கோர் லாஸ் பெர் பேஸ் 500 வாட் என்று எழுதலாம் இந்த கோர் லாஸ் V Ii 500 என்பதால் இதிலிருந்து Ii 500V 500288 7 1 73 ஆம்பியர் என எழுத முடியும் அடுத்து I0Ii Im 1 73 j 36 ஆம்பியர் எனவே I1I0 I2 என்பதில் கண்டுபிடித்த மதிப்புகளைப் பொருத்தினால் I1 103 2 ஆங்கிள் 27 7o ஆம்பியர் எனக் கிடைக்கும் அடுத்து பவர் ஃபேக்டரைக் கண்டுபிடிக்கலாம் இங்கு வோல்டேஜின் ஆங்கிள் 0o மற்றும் கரண்ட் I1 ன் ஆங்கிள் 27 இதன் வேறுபாடான 27 7o க்கு காஸ் எடுத்தால் பவர் ஃபேக்டர் காஸ் 27 7o 0 89 எனக் கிடைக்கும் அடுத்து ரோட்டார் காப்பர் லாஸ் 3 I22 r2 1 52 கிலோ வாட் எனக் கிடைக்கும் லோட் ரெசிஸ்டன்ஸ் r21s 1 r2s எனவே மொத்த மெகானிக்கல் பவர் அவுட்புட் 3 I22 r21 ss ரோட்டார் காப்பர் லாஸ் 1 ss 1 52 1 0 02 இதன் மதிப்பு 74 55 கிலோ வாட் எனக் கிடைக்கும் அடுத்து மெக்கானிக்கல் லாஸ் 750 வாட் 0 75 கிலோ வாட் இவை இரண்டின் வேறுபாடு தான் நிகர அவுட்புட் அதாவது 74 55 0 75 73 75 கிலோ வாட் அடுத்து இன்புட் 3 VI1cos Φ 3 500√3 103 2 0 89 10 3 என்று கிடைக்கும் இங்கு இன்புட் பவரை கிலோவாட்டில் வெளிப்படுத்த 10 3 ஐ பெருக்குகிறோம் இந்த இன்புட் மற்றும் அவுட்புட்டை வைத்து எஃபீசியென்சி அவுட்புட்இன்புட் 0 927 எனக் கணக்கிடலாம் ஆக நான் சொன்னது போல் சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து ஏழாவது கேள்வி ஒரு 25 எச் அதாவது 25 ஹார்ஸ் பவர் 6 போல் 50 ஹெர்ட்ஸ் ஸ்லிப் ரிங் இன்டக்ஷன் மோட்டாரானது ஃபுல் லோடில் 35 ஆம்பியர் ரோட்டார் கரண்ட் மற்றும் 960 ஆர் வேகத்தில் இயங்கவல்லது இங்கு ஷார்ட் சர்க்யூட்டிங் கியரில் ஏற்படும் காப்பர் லாஸ் 250 வாட் மற்றும் மெக்கானிக்கல் லாஸ் 1000 வாட் இந்நிலையில் த்ரீ பேஸ் ரோட்டார் வைண்டிங்கின் ரெசிஸ்டன்ஸ் பெர் பேஸைக் கண்டுபிடியுங்கள் சரி இதை எவ்வாறு செய்யலாம் ns120 fP 1000 ஆர் எம் மற்றும் sns nns 4 அல்லது 0 04 1 எச் 746 வாட் என்பதால் நிகர அவுட்புட் 25 எச் என்பதை 25 746 18 65 கிலோ வாட் என எழுதலாம் அடுத்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள காப்பர் லாஸ் 250 வாட் மற்றும் மெக்கானிக்கல் லாஸ் 1000 வாட் ஆகியவற்றை 1000 ஆல் வகுத்து கிலோ வாட் ஆக மாற்றிக் கொள்கிறோம் இதனுடன் நிகர அவுட்புட்டைக் கூட்டினால் மொத்த மெக்கானிக்கல் அவுட்புட் 19 9 கிலோ வாட் எனக் கிடைக்கும் மெக்கானிக்கல் அவுட்புட் ரோட்டார் காப்பர் லாஸ் s இதிலிருந்து மொத்த ரோட்டார் காப்பர் லாஸினை s மெக்கானிக்கல் அவுட்புட் என்று எழுதி s 0 04 என்பதனைப் பொருத்தினால் நமக்கு 829 வாட் அல்லது 0 829 கிலோவாட் என்று கிடைக்கும் இங்கு நீல மையினால் எழுதப்பட்டது தான் சரியான மதிப்பு குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த 829 வாட் ஆனது ஷார்ட் சர்க்யூட்டிங் கியரில் ஏற்படும் காப்பர் லாஸ் ஆன 250 வாட் ஐயும் உள்ளடக்கியது எனவே மொத்த ரோட்டார் காப்பர் லாஸ் 3I22 r2 579 வாட் எனக் கிடைக்கும் மேலும் இதில் I2 35 எனப் பொருத்தினால் r2 0 158 Ω எனக் கிடைக்கும் இங்கு ஷார்ட் சர்க்யூட்டிங் கியரில் ஏற்படும் காப்பர் லாஸை ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டில் நாம் சேர்க்கவில்லை அதனால் தான் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸைக் கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்த 250 வாட் என்பதை 829 வாட்டில் இருந்து கழித்துக் கொள்கிறோம் அடுத்து எட்டாவது கேள்வி ஒரு 440 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் 6 போல் 3 பேஸ் இன்டக்ஷன் மோட்டாரின் பவர் இன்புட் 80 கிலோ வாட் ஆகும் ரோட்டாரின் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அதாவது ஈ ஆனது ஒரு நிமிடத்தில் 100 முழுமையான மாறுபாடுகளை நிகழ்த்தக் கூடியது அதாவது இது ரோட்டார் ப்ரீக்வென்சி மெஷினுடைய ரோட்டார் கரண்ட் 65 ஆம்பியர் ஆக இருக்கையில் பின்வருவனவற்றைக் கண்டுபிடியுங்கள் 1 ஸ்லிப் 2 ரோட்டார் ஸ்பீட் 3 உற்பத்தியான மெக்கானிக்கல் பவர் 4 ரோட்டார் காப்பர் லாஸ் பெர் பேஸ் 5 ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் பெர் பேஸ் முதலாவது இங்கு f2 என்பது 100 சைக்கிள்ஸ் பெர் மினிட் என்றுள்ளதை 60 ஆல் வகுத்து சைக்கிள்ஸ் பெர் செகன்ட் ஆக மாற்றிக் கொள்வோம் ஆக ஸ்லிப் s f2f 1006050 0 033 அல்லது 3 3 இரண்டாவது ரோட்டார் ஸ்பீடைக் கண்டுபிடிப்போம் சின்க்ரனஸ் ஸ்பீட் ns 120 fP 1000 ஆர் ஆக ரோட்டார் ஸ்பீட் n ns 1 0 033 1000 967 ஆர் மூன்றாவது உற்பத்தியான மெகானிக்கல் பவர் Pm PG இங்கு PG 80 கிலோ வாட் என்பதால் Pm 1 0 033 80 77 36 கிலோ வாட் ஆகும் நான்காவது ரோட்டார் காப்பர் லாஸ் பெர் பேஸ் 13ஸ்லிப்ரோட்டார் இன்புட் 880 வாட் இந்த ரோட்டார் காப்பர் லாஸ் பெர் பேஸ் என்பதை I22 r2 880 வாட் என்று எழுதி இதில் I2 65 எனப் பொருத்தி எளிமைப்படுத்தினால் நமக்கு r2 0 208 Ω எனக் கிடைக்கும் எனவே இது மிக மிக எளிய சிக்கல் ஆகும் சரி அடுத்த கேள்விக்குச் செல்வோம் ஒரு 3 பேஸ் 500 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் 6 போல் இன்டக்ஷன் மோட்டாரானது பவர் ஃபேக்டர் 0 86 மற்றும் 950 ஆர் வேகத்தில் சுழலும் போது 20 எச் பவரை உற்பத்தி செய்கிறது மொத்த மெக்கானிக்கல் லாஸ் 1 எச் என எடுத்துக் கொண்டு பின்வருவனவற்றைக் கணக்கிடுங்கள் 1 ஸ்லிப் 2 ரோட்டார் காப்பர் லாஸ் 3 ஸ்டேடார் லாஸ் 1500 வாட் என இருக்கும் போது உள்ள இன்புட் 4 லைன் கரண்ட் ஆக முதலில் கொடுக்கப்பட்டவைகளை எழுதி பின்னர் தீர்க்க முயல்வோம் வழக்கம் போல் ns120 fP 1000 ஆர் எம் மற்றும் sns nns 5 அல்லது 0 05 என்பதை கண்டுபிடித்து விடலாம் அடுத்தது உற்பத்தியான மொத்த மெக்கானிக்கல் பவர் Pm 201 21 எச் பி 746 15 66 கிலோ வாட் ஆகும் இதைக் கொண்டு ரோட்டார் இன்புட் PG Pm 16 5 கிலோ வாட் என்பதை கணக்கிடலாம் அடுத்து ரோட்டார் காப்பர் லாஸ் sPG 0 825 கிலோ வாட் ஆகும் ஸ்டேடார் இன்புட் PG ஸ்டேடார் லாசஸ் 16 5 1 5 18 கிலோ வாட் ஆகும் இதில் √3VI1cos Φ18 கிலோவாட் என்று சமன்படுத்தி அனைத்து மதிப்புகளையும் பொருத்தினால் நமக்கு I1 24 ஆம்பியர் எனக் கிடைக்கும் அடுத்தது பத்தாவது கேள்வி இது தான் இந்த அத்தியாயத்தின் கடைசி சிக்கல் ஆகும் ஒரு 8 போல் 50 ஹெர்ட்ஸ் த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டாரின் ஈக்குவேலன்ட் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் 0 07 Ω பெர் பேஸ் ஆகும் ஒரு வேளை இந்த மெஷினுடைய ஸ்டாலிங் ஸ்பீட் 630 ஆர் என்றால் தொடக்கத்தில் அதிகபட்ச டார்க் கிடைப்பதற்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் பெர் பேஸை சேர்க்க வேண்டும் மேக்னடைசிங் கரண்ட்டை புறந்தள்ளிவிடலாம் இது ஒரு 8 போல் மெஷின் என்பதால் ns120 fP 750 ஆர் எனக் கிடைக்கிறது அடுத்து அதிகபட்ச டார்க் நிகழும் ஸ்லிப் ஆனது smaxT s ns இங்கு கேள்வியில் ஸ்டாலிங் ஸ்பீட் 630 ஆர் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது டார்க் அதிகபட்சமாக இருக்கும் போது உள்ள ஸ்பீடைத் தான் ஸ்டாலிங் ஸ்பீட் என்கிறோம் ஆக smaxT ns 750 0 அதிகபட்ச டார்க் அதாவது ஸ்டாலிங் டார்க்கில் r2x2 s smaxT 0 16 இதிலிருந்து x2 r20 16 0 16 0 தொடக்கத்தில் s 1 என்பதால் r2 x2 0 ஆக சேர்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு 0 44 0 07 0 37 Ω ஆகும் கேள்வியில் ஈக்குவேலன்ட் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் 0 07 Ω எனக் கொடுத்துள்ளனர் ஆனால் நமக்கு இங்கு கிடைத்த மதிப்பு 0 அதனால் தான் 0 07 என்பதை 0 44 என்பதில் இருந்து கழிக்கிறோம் ஆக பெர் பேஸில் சேர்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் 0 37 Ω ஆகும் இத்துடன் இன்டக்ஷன் மெஷின் தலைப்பினை முடித்துக் கொள்வோம் நீங்கள் முதலாம் ஆண்டில் இருப்பதால் கொஞ்சம் பயிற்சி எடுப்பது அவசியம் எனவே நீங்கள் பலதரப்பட்ட சிக்கல்களை தீர்க்க தொடங்குங்கள் துணைக்கு ரெஃபரன்ஸ் புத்தகத்தையோ அல்லது ஏதேனும் மெஷின் சார்ந்த புத்தகத்தையோ வைத்துக் கொள்ளுங்கள் தொடக்கத்தில் நீங்கள் சிக்கல்களைத் தீர்க்க முயலும் போது ஏற்படும் எந்த வகையான சந்தேகங்களையும் ஃபோரமில் பதிவு செய்யுங்கள் நான் நிச்சயம் உதவுகிறேன்